வணக்கம் நாம் விலை நிர்ணயித்தல் பற்றி பேசி வருகிறோம் சேவைகள் அடிப்படையில் அமைந்த வியாபாரத்தில் சேவைக் கட்டணத்தை நிர்ணயித்தல் பற்றிய அடிப்படை கோட்பாடுகளை கடந்த விரிவுரையில் நாம் பார்த்து இருக்கிறோம் மேலும் நீங்கள் சற்று நினைவுபடுத்திப் பார்த்தீர்கள் என்றால் போஜோஹோரி மன்னா அல்லது ஓ கல்கத்தா அல்லது 6 பாலிகஞ்ச் ப்ளேஸ் போன்ற பாரம்பரிய வங்காள உணவுகளை நாகரீக சூழ்நிலையில் தயாரித்து வழங்கும் இந்த நிறுவனங்கள் அடுத்த இரண்டு வருடத்திற்கு எந்த வகையான விலை நிர்ணய யுத்திகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது பற்றி உங்களை யோசிக்க சொல்லி இருந்தேன் இந்த வகையிலான சேவையை முதன்மையாகக் கொண்ட வியாபாரத்தில்இவர்கள் வழங்கும் ஒரு குறிப்பிட்ட வகை சேவைகளை மிக அதிகப்படியான வாடிக்கையாளர் வட்டத்திற்கு வழங்கி வரும் சூழ்நிலையில் சேவைக் கட்டணத்தை நிர்ணயிக்கும் பொழுதுசக போட்டியாளர்களின் சேவையால் நமக்கு ஏற்படும் அழுத்தம் மற்றும் மாற்று உணவு மற்றும் பானங்களை தயாரிக்கும் மற்ற உணவகங்கள் இவற்றையும் நாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் இந்த நிறுவனங்களை பற்றி அறிந்து இருக்காவிட்டால் உங்கள் நகரத்தில் அமைந்துள்ள இந்த வகையிலான உணவகங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து விலை நிர்ணயித்தல் என்ற பயிற்சியினை நீங்கள் மேற்கொள்ளலாம் நீங்கள் ஹைதராபாத் நகரத்தில் இருந்தீர்கள் என்றால் அங்கு உள்ள பிரியாணி மற்றும் கபாப் உணவகங்களில் ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம் ஒருவேளை நீங்கள் மும்பையில் இருப்பதாக இருந்தால் சீன உணவகங்கள் ஆன மெயின் லேண்ட் சைனா போன்றவைகளையும் பிரபலமான மங்களூரியன் மற்றும் கடல் உணவுகளை வழங்கும் நிறுவனங்கள் போன்றவற்றையும் தேர்ந்தெடுக்கலாம் ஒரு குறிப்பிட்ட உணவு வகை மற்றும் உணவகங்களை தேர்ந்தெடுத்து அவற்றில் தயாரித்து வழங்கப்படும் தனித்தன்மையான சேவைகளை எடுத்துக்கொண்டு அந்த சேவைகளுக்கான விலை நிர்ணய யுக்தி அமைத்தல் பற்றி யோசனை செய்யுங்கள் அதற்காக நீங்கள் எடுத்துக் கொண்ட சேவையை வழங்கும் மற்ற நிறுவனங்களையும் உங்கள் சேவைக்கு மாற்றாக மற்ற நிறுவனங்கள் தயாரித்து வழங்கும் உணவுகள் மற்றும் பானங்கள் இவற்றையும் உங்கள் யோசனையில் எடுத்துக் கொள்ளுங்கள் நான் இப்பொழுது உணவு மற்றும் பானங்கள் வியாபாரத்தை எடுத்துக்கொள்கிறேன் ஏனெனில் இந்த சேவையை பெரும்பாலாக நாம் அனைவரும் பல நேரங்களில் பயன்படுத்தி இருப்போம் எனவே இது நமக்கு பரிட்சயபட்ட ஒரு சேவை மேலும் சற்று யோசித்தால் இந்த சேவையை அனைவரும் தொடர்புபடுத்திப் பார்க்க முடியும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சியில் உங்களின் ஆராய்ச்சிக்கு உதவும் வகையில் விலை நிர்ணயம் தலைப்பில் மேலும் சில யோசனைகள் மற்றும் தகவல்களை கொடுக்க இருக்கிறேன் ஏற்கனவே முன்பு சொன்னது போல இந்த தலைப்பிற்கு நமது பாடபுத்தகத்தில் ஆறாவது பகுதியை குறிப்பிட்டிருக்கிறோம் இந்த விரிவுரைகளை கவனிப்பது மட்டுமல்லாமல் இந்த புத்தகத்தில் உள்ள பகுதியையும் வாசிப்பது இந்த தலைப்பை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் சேவை அடிப்படையிலான வியாபாரங்களுக்கு விலை நிர்ணயித்தல் செயல்முறையில் அமைந்துள்ள சிரமங்களைப் பற்றி பார்ப்பதற்கு முன்னால் நாம் விலை என்று சொன்னவுடன் நம் நினைவிற்கு வருவது ரூபாய் டாலர் யூரோஸ் பெகோஸ் போன்றவை நினைவிற்கு வரும் ஆனால் பணம் என்ற கோட்பாடு உருவாவதற்கு முன்னதாகவே பொருள்கள் மற்றும் சேவைகள் பரிமாற்றம் வரலாற்றுக்கு முந்திய காலங்களிலேயே இருந்திருக்கிறது இந்த வகை பரிமாற்றங்கள் பண்டமாற்று முறையின் அடிப்படையில் நிகழ்ந்துள்ளன எடுத்துக்காட்டாக ஒருவர் முடி திருத்தம் செய்ய விரும்பினால் இந்த சேவையை செய்யும் முடி திருத்துவோரிடம் அந்த சேவையைப் பெறுவதற்கு பண்டமாற்றாக ஒரு கோழியையோ அல்லது காய்கறிகள் போன்றவற்றை வழங்குவார் எனவே இந்த வகையில் பண்டமாற்று முறை அடிப்படையில் பொருள்கள் மற்றும் சேவைகள் பரிவர்த்தனை ஒருவகையில் தொலைதூரத்தில் அமைந்துள்ள பகுதிகளில் இன்றைய நவீன பொருளாதாரத்திலும் ஈ பே போன்ற மற்ற வகைகளில் இந்த வகை பரிமாற்றங்களை அடிப்படையாகக்கொண்ட பரிவர்த்தனைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இங்கு நீங்கள் முக்கியமாக குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் பண்டமாற்று முறையிலும் சரி பண அடிப்படையிலான முறையிலும் சரி குறிப்பிட்ட சேவை குறித்து ஒரு நபர் புரிந்து கொள்ளும் விதத்தைப் பொறுத்து அதன் மதிப்பு அமைகிறது குறிப்பாக இவை சேவை அடிப்படையில் அமைந்த வியாபாரத்தில் பெரும் சிரமமாக இருக்கின்றன ஆர்வத்தை தூண்டக்கூடிய எடுத்துக்காட்டாக நேரம் ஒரு காரணியாக இருக்கிறது உங்களுடைய முடி மிக நீளமாக வளர்ந்திருக்கிறது என்று எடுத்துக் கொள்வோம் மேலும் இப்பொழுது உச்சி கோடைகாலத்தில் நீங்கள் முடிவெட்ட வேண்டுமென்று என்று எண்ணுகிறீர்கள் இந்த இடத்தில் நீங்கள் நினைக்கும் நேரம் மற்றும் சூழ்நிலை மிகவும் முக்கியமானது இதுபோன்ற சமயங்களில் நீங்கள் வழக்கமாக செல்லும் முடிதிருத்தும் கடையில் கூட்டம் அதிகம் இருப்பது போன்று ஏதேனும் நிகழ்ந்தால்அதிக விலை கொடுத்து முடிதிருத்தம் செய்யும் கடைக்கு செல்வதை நீங்கள் ஏற்றுக் கொள்வீர்கள் எனவே இங்கு நேரத்தை பற்றி விரிவாக இந்த விரிவுரையின் முடிவில் சொல்ல இருக்கிறேன் எனவே இங்கு நேரம் மற்றும் சூழ்நிலை காரணிகள் ஒரு குறிப்பிட்ட சேவைப் பற்றிய மதிப்பை மாற்றி அமைக்கும் எனவே இங்கு பல்வேறு வகையான மாற்று விலை நிர்ணயம் என்பது வாடிக்கையாளரின் சேவை குறித்து திருப்தியை பாதிக்காமல் நிகழும் இந்தக் கோட்பாட்டினை எவ்வாறு உபயோகப்படுத்துவது என்பதை அடுத்த விரிவுரையில் பார்க்கலாம்இதனை நாம் வருவாய் மேலாண்மை மற்றும் லாபம் ஈட்டி மேலாண்மை போன்ற தலைப்புகளை சேவை அடிப்படையில் அமைந்த விலை நிர்ணயம் தலைப்பில் பார்க்கலாம் இவை முற்றிலும் சிக்கல் நிறைந்த மற்றும் ஆர்வத்தை தூண்டக்கூடிய தலைப்புகள் ஆகும் பொதுவாக சேவை அடிப்படையில் அமைந்த விலை நிர்ணயித்தல் செயல்பாட்டில் சேவைகளை வழங்குபவர் சில சமயம் சேவை வழங்கும் பொழுது எதிர்பாராமல் நடக்கும் சில நிகழ்வுகளை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் விட்டுவிடுவதற்கு வாய்ப்பிருக்கிறது எனவே முறையான விலை நிர்ணயம் என்பது பொருள்களை விற்கும் வியாபாரத்தை விட சேவைகள் அடிப்படையிலான வியாபாரத்தில் சேவைகளில் அமைந்துள்ள செயல்பாடுகளை அடிப்படையாக கொண்டு அமைய வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு கருத்தாகும் மேலும் நாம் ஏற்கனவே விவாதித்தது போல சேவை அடிப்படையில் அமைந்த வியாபாரத்தில் குறிப்பிட்ட சேவைக்கான தேவைகள் மற்றும் சேவைகளின் மூலம் கிடைக்கும் பலன் என்பது அந்த குறிப்பிட்ட சேவையைப் பொருத்து மாற்றமடையும் இவை சேவை விலை நிர்ணயம் செய்வதில் வாடிக்கையாளர் அடையும் பலன்களைப் பொறுத்து அமையும் இந்த வரைபடத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது கருத்து தெளிவாக புரியும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது போல இது வாடிக்கையாளர் கொடுக்கும் சேவை கட்டணம் இந்த விலை கொடுத்து உங்கள் சேவையை ஒரு வாடிக்கையாளர் வாங்குகிறார் என்று வைத்துக் கொள்வோம் மேலும் இங்கு மேலே அமைந்துள்ளது சேவை பற்றி வாடிக்கையாளர் மதிப்பு என்று எடுத்துக்கொள்வோம் இது சேவை கட்டணத்தை விட மேல் நிலையில் உள்ளது இது போன்ற சூழ்நிலைகளில் உங்கள் சேவை கட்டணத்தை மேலும் சற்று உயர்த்தி பெற்றுக்கொள்ளலாம் இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளவேண்டும் இது ஒரு இரண்டு பக்க வாள் போன்றது ஏனெனில் சேவை கட்டணத்திற்கும் சேவை மதிப்பைப் பற்றி வாடிக்கையாளர் புரிந்துகொள்வதற்கும் மிகப்பெரிய இடைவெளி இருந்தால் சேவை வழங்கும் நிறுவனங்களும் போட்டி போட்டுக்கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கும் எனவே இதில் ஒரு சமநிலையை ஒருவர் உருவாக்க வேண்டும் அதாவது பொதுவான நிலையில் நல்ல மதிப்புடன் கூடிய சேவை நல்ல கட்டணத்தில் வழங்கப்பட வேண்டும் இந்த வகையில் உங்களுடைய சேவை கட்டணம் இந்த இடத்தில் எங்காவது அமைந்திருக்கும் நீங்கள் இந்த இடைவெளியை அதிகரிக்க விரும்புவீர்கள் இதில் சேவை கட்டணத்தில் அமைந்துள்ளவைகளான வேரியபில் காஸ்ட் பிக்ஸ்ட் காஸ்ட் மற்றும் அதன் மூலம் கிடைக்கும் வருவாய் இவை அடிப்படையில் அமைந்த பிரேக் இவன் வால்யூம் போன்றவற்றை நாம் ஏற்கனவே விவாதித்து இருக்கிறோம் நீங்கள் இந்த இடைவெளியை அதிகரிக்க முயற்சிக்கையில் சேவைக் கட்டணம் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் தொகை மறுபுறம் சேவைகளை வழங்குவதற்கு நீங்கள் செலவிடும் தொகை இவை அதிகமாகிக் கொண்டே சென்றால் வியாபாரத்திம் பயனற்ற செயல் ஆகிவிடும் அதற்காக வாடிக்கையாளரை மகிழ்ச்சிபடுத்துதல் சேவை பற்றிய மதிப்பினை வாடிக்கையாளரிடம் அதிகரித்தல் போன்றவற்றை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் மேலும் உங்கள் சேவை கட்டணத்தை தொடர்ந்து குறைத்துக் கொண்டே இருப்பதால் உங்களால் வியாபாரத்தை தொடர்ந்து சிறப்பாக செய்ய முடியும் இதன் காரணமாக நமக்கு மூன்று வகை அணுகுமுறைகள் கிடைக்கின்றன செலவுகள் அடிப்படையிலான விலை நிர்ணயம் இதனடிப்படையில் உங்களின் சேவை கட்டணம் என்பது சேவைகளை வழங்குவதற்கு ஆகும் செலவினை பொருத்து அமைகிறது நாம் சற்றுமுன் விவாதித்தது போல சேவைகளை பொறுத்தவரை சேவை செயல்பாடுகளில் அமைந்துள்ள அனைத்து செலவுகளையும் கணக்கிட்டுக் கொள்வது ஒரு நல்ல முறையாகும் எனவே சேவையைப் பற்றிய செலவுகளை நீங்கள் கணக்கிடும் பொழுது என்னென்ன செலவுகள் நேரடியாக தெரிகின்றன அதாவது நாம் உணர்ந்து கொள்ளும் வகையில் இருக்கின்றன மேலும் எந்த வகை செலவுகள் மறைந்து இருக்கின்றன இவைகளை நாம் ஏற்கனவே விவாதித்து இருக்கிறோம் அதாவது நீங்கள் சேவை வழங்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படும் செலவுகளை நீங்கள் புரிந்து கொள்ள விரும்பினால் அதற்காக ஒரு சேவை செயல்பாட்டு மாதிரியை உருவாக்கி அதனை செயல்படுத்தி வாடிக்கையாளருக்கு அந்த சேவையை கொண்டு சேர்க்கும் வரை செயல்பாட்டு மாதிரி செயல்முறைகளை பின்பற்ற வேண்டும் நீங்கள் குறைந்த விலை சேவை அல்லது அதிக விலை சேவை அல்லது நடுத்தர விலையில் சேவை என எந்த விலையில் வேண்டுமானாலும் உங்கள் சேவைகளை வழங்கலாம் ஆனால் சேவைகளுக்கு ஆகும் செலவுகளை அறிந்துகொள்ளாமல் நீங்கள் மேற்கொள்ளும் முடிவுகள் அனைத்தும் மிக மோசமான தவறுகள் ஏற்பட காரணமாகும் எனவே சேவை அடிப்படையில் அமைந்த ஒரு வியாபாரத்தில் பணம் சார்ந்த செலவுகள் மற்றும் பலவகையான பணம் சாராத செலவுகள் இவை அனைத்தையும் நீங்கள் மிகத் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் இதே வகையில் வாடிக்கையாளரும் சேவையில் தனக்கு நேரடியாக மற்றும் மறைமுகமாக ஏற்படும் பணம் சார்ந்த செலவுகள் மற்றும் பணம் சாராத செலவுகளை கணக்கிடுகின்றனர் எடுத்துக்காட்டாக காத்திருப்பு நேரம் அல்லது தொந்தரவுகள் அல்லது சௌகரிய சார்ந்த காரணிகள் இவை அனைத்தும் பணம் சாராத ஓர் அம்சம் இதனை வாடிக்கையாளர் உங்களது நிறுவனத்திற்காக செலவிடுகின்றனர் இது போன்ற பல்வேறு வகையான பணம் சாராத அம்சங்கள் மற்றும் காரணிகளை ஒருவர் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த அம்சங்கள் அனைத்தையும் வாடிக்கையாளர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கணக்கு இடுகிறார் நீங்கள் ஒரு சேவையை வழங்குபவர் என்ற முறையில் இவை அனைத்தையும் வெளிப்படையாக கணக்கிட வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் ஒரு சேவையின் மதிப்பு அடிப்படையிலான விலை நிர்ணயம் செய்ய முடிகிறது அதாவது வாடிக்கையாளர் ஒரு குறிப்பிட்ட சேவையைப் பற்றி அவர் எந்த அளவிற்கு புரிந்து கொள்கிறார் என்பதன் மூலம் ஏற்படும் மதிப்பின் அடிப்படையில் விலையை நிர்ணயிக்க முடியும் இவற்றில் உடனடியாக இங்கு உள்ளவை முற்றிலும் பணத்தின் அடிப்படையில் கணக்கிட கூடியதாகவும் மற்றும் நிர்ணயிக்க கூடியவைகள் ஆகவும் இருக்கின்றன ஆனால் மதிப்பு அடிப்படையில் அமைந்த இவை பணம் சார்ந்த மற்றும் பணம் சாராத அம்சங்களை கொண்டிருக்கின்றன எனவே நமது சேவை மதிப்பு பற்றி வாடிக்கையாளர் புரிந்து கொண்டிருப்பதை நாம் முடிவு செய்வது என்பது நாம் ஏற்கனவே விவாதித்தது போல இது ஒரு வகை அறிவியல் சார்ந்ததாகவும் ஒருவகையில் கலை சார்ந்ததாகவும் அமைந்துவிடுகிறது ஏனெனில் நீங்கள் ஒரு வாடிக்கையாளரின் மனோநிலை அவரது நடவடிக்கைகள் வெவ்வேறு சந்தர்ப்பங்கள் மற்றும் சூழ்நிலைகளில் அவருடைய தேவைகள் மற்றும் வெவ்வேறு வகையான வாடிக்கையாளர் குழுக்கள் என அனைத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு நாம் முதலில் STP எனப்படும் செக்மெண்டேஷன் டார்கெட்டிங் மற்றும் அடைய விரும்பும் சந்தையிலுள்ள வாடிக்கையாளர்களில் மதிப்பு முன்மொழிவை என்ன என்பதை என்பதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இவைகளை நீங்கள் மேற்கொள்ள முடியாது ஏனெனில் இவை அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட சேவை பல்வேறு தரங்களில் அமையப் பெறுகிறது நீங்கள் எந்த வகையிலான விலை நிர்ணய முறையை பின்பற்றினாலும் உங்களுக்கு முன் எப்பொழுதுமே போட்டி என்பது வியாபாரத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது உங்களது சக போட்டியாளர் எந்த விலையில் தனது சேவையை வழங்குகிறார் என்பது உங்களின் சேவை விலையை எப்பொழுதுமே குறைத்துக் கொள்ளச் செய்யும் ஒருவகையில் இவைகளை இந்த கண்ணோட்டத்திலும் பார்க்கலாம் அதாவது சேவை மதிப்பு அடிப்படையில் உங்களது விலை நிர்ணயித்தலை மேற்கொள்ள விரும்புகிறீர்கள் அவ்வாறு மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு இரண்டு வகையில் விலை நிர்ணயத்தில் அழுத்தம் ஏற்படுகிறது முதல்வகை அழுத்தம் சேவைகளுக்கு ஆகும் செலவு அடுத்த வகை அழுத்தம் போட்டியாளர்களின் போட்டி இவைகளுக்கு இடையே உங்களது சேவைக்கான விலை நிர்ணயத்தை நீங்கள் மேற்கொள்கிறார்கள் எனவே இங்குள்ள சேவைக்கான செலவு மற்றும் சேவை மதிப்பு பற்றி வாடிக்கையாளர் வியூகம் இவை அனைத்தையும் சேவை விலை நிர்ணயத்தின் போது ஏற்படும் அழுத்தத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ளலாம் இது எப்பொழுதுமே சேவை அடிப்படையில் அமைந்த வியாபாரத்தில் விலை நிர்ணயித்தல் செயல்பாட்டின் பொழுது இருந்து கொண்டுதான் இருக்கும் சேவைகளுக்கான செலவுகள் அடிப்படையில் அமைந்த விலை நிர்ணயித்தல் என்பது சேவைகளுக்கான செயல்பாடுகளின் அடிப்படையில் அமைந்த மேலாண்மை அமைப்பு கொண்டு கணக்கிடப்பட வேண்டும் இவைகளில் சேவைகளை மேற்கொள்ளும் பொழுது பல்வேறு வகையிலான மற்றும் சிக்கலான மூலபொருள் செலவுகள் இவை அனைத்தையும் சேர்த்துக் அமைத்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது நான் சொல்லும் செய்தி மிக முக்கியமானது அதனாலேயே இவைகளின் எழுத்துக்களை பெரிதாக்கி தடிமனாகி இருக்கிறேன் செய்தி என்னவென்றால்சேவைகளைப் பெறும் வாடிக்கையாளர் சேவை மூலம் தனக்கு என்ன மதிப்பு ஏற்பட்டது என்பதில் தான் கவனம் செலுத்துகிறார் சேவையை வழங்கும் நிறுவனத்திற்கு ஏற்படும் செலவுகளை கவனத்தில் எடுத்துக் கொள்வதில்லை இங்குள்ள இந்த வார்த்தை மிகவும் முக்கியமானது அதாவது சேவைகளின் மூலம் தனக்கு என்ன மதிப்பு ஏற்படுகிறது என்பதுதான் வாடிக்கையாளர் கவனத்தில் எடுத்துக் கொள்கிறார் சேவைகளை வழங்கும் நிறுவனத்துக்கு ஏற்படும் செலவுகளை அவர் கண்டுகொள்வதில்லை எனவே சேவைகளுக்கான செலவில் நீங்கள் தொடர்ந்து குறைத்துக் கொண்டே வர வேண்டும் இவைகளுடன் சேவை மதிப்பு பற்றி வாடிக்கையாளர் மனதிலும் ஒரு நல்லெண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும் இத்தகைய காரணங்களால்தான் சேவையை வாடிக்கையாளர் மனதில் நிலைப்படுத்திக் கொள்வது என்ற சொல் அடிக்கடி உபயோகப்படுத்தப்படுகிறது நான் இப்பொழுது சேவைகளின் மதிப்பு என்பதை பற்றி விளக்கும் பொழுது இந்தப் பகுதி முழுவதிலும் தான் நமது செயல்பாடுகளை அமைக்க விரும்புகிறோம் இதில் நம்முடைய கவனத்தை வாடிக்கையாளர் சேவைகளின் மூலம் பெறும் நன்மைகளில் கவனம் செலுத்துகிறோம் இந்த மதிப்பிலிருந்து சேவை பெறுவதற்காக நாம் செலவிடும் பணம்நேரம்உடல் அளவிலான மற்றும் மனதளவிலான முயற்சிகள் போன்றவைகளின் மதிப்பை கழிக்க வேண்டும் மற்றொரு முறையில் நாம் ஏற்கனவே விவாதித்த ஒரு வரைபடத்தை தான் நீங்கள் இங்கு பார்க்கிறீர்கள் இங்கு உள்ள வரைபடத்தில் உங்களின் சேவைகளைப் பெறுவதற்கு வாடிக்கையாளர் தன் மனதில் செலுத்த விரும்பிய கட்டணம் மற்றும் இவை உங்கள் சேவை மதிப்பு குறித்து வாடிக்கையாளரின் புரிதல் இவை இரண்டிற்கும் இடையே உள்ளதை நாம் நெட் வேல்யூ என்று அழைக்கிறோம் மேலும் இதில் கஸ்டமர் சர்பிளஸ் என்பது சேவைக்காக வாடிக்கையாளர் கொடுக்கும் விலை மற்றும் சேவையை பெறுவதற்காக வாடிக்கையாளர் கொடுக்க விரும்பிய விலை என்பதாகும் இது சற்றே ஆர்வத்தைத் தூண்டக் கூடியதாக இருக்கிறது நான் மீண்டும் அந்த வரைபடத்திற்கு சென்று இங்கு காண்பது போல இதனை வாடிக்கையாளர் கொடுக்கும் சேவைக்கான கட்டணம் என்றும் இதனை வாடிக்கையாளர் கொடுக்க விரும்பிய கட்டணம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் இவைகளுக்கு இடையே அமைந்துள்ள இந்த வித்தியாசம் ஒருவேளை உங்கள் சேவையை வாடிக்கையாளர்கள் பெறாமல் போயிருந்தால் அவர் இந்த விலையை தான் செலுத்தி இருப்பார் இந்த சூழ்நிலையில் அதிகப்படியான மிச்சத்தை அனுபவிக்கிறீர்கள் ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது என்றால் என்னதான் வாடிக்கையாளர் சேவை மதிப்பை புரிந்து கொண்டாலும் வாடிக்கையாளரின் மனதில் சேவை பற்றிய மகிழ்ச்சி இருந்தாலும் மிகச்சிறந்த ஒரு சேவை ஒப்பந்தத்தை நியாயமான திருப்தி அடையும் விலையில் பெற்றுஇருப்பதால் இங்கு வரைபடத்தில் உள்ளதைப்போல இடைவெளி இருந்திருக்க வேண்டும் ஆனால் உண்மையில் வாடிக்கையாளர் இங்குள்ள அளவில் செலவுகளை செய்வதற்கு தயாராக இருப்பார் ஆனால் அதற்காக எந்த ஒரு நல்ல சேவை கட்டணத்தையும் இங்கே உள்ள இடங்களில் எடுத்துக்கொள்ள மாட்டார் இதன்மூலம் இந்த வரைபடத்தில் உள்ள இடைவெளி மிகக்குறைவாக அமைந்துவிடும் இந்த இடைவெளி அதிகமாவது மற்றும் குறைவது என்பது பல சூழ்நிலை காரணிகளைப் பொறுத்து அமைந்திருக்கிறது இந்த இடைவெளி என்பது சேவைகளை பெறுவதற்கான கட்டணம் மற்றும் சேவைகளைப் பெறுவதற்கு மற்ற வாய்ப்புகள் இல்லாத பொழுது வாடிக்கையாளர் கொடுக்க விரும்பும் கட்டணம் இது இங்கு எங்காவது அமைந்திருக்கும் உண்மையில் சில சமயங்களில் வாடிக்கையாளர்களின் எண்ணம் இந்த புள்ளி வரை செல்லும் இந்த அளவிலான இடைவெளியை நாம் ஒருபோதும் அடைய முடியாது ஆனால் இந்த குறைந்த இடைவெளியினை வாடிக்கையாளர்களின் அதிகப்படியான புரிதல் மூலம் சற்றே அடைய முடியும் இந்த யுக்தியை தான் நாம் பயன்படுத்த வேண்டும் எனவே வாடிக்கையாளர்கள் எப்பொழுதுமே இந்த நிலையை பற்றிய நல்ல யோசனை பெற்று இருப்பதில்லை அதாவது சேவைகளுக்கான உண்மையான மதிப்பினை புரிந்து கொள்வதில்லை வாடிக்கையாளர்கள் இந்த வகையில் சில மேற்கோள்களை செய்துகொள்கின்றனர் எடுத்துக்காட்டாக உணவகங்களில் உணவு விலை பட்டியலில் 100 ரூபாய் என்று கொடுக்கப்பட்டிருந்தால் அவைகளில் ஐஐடி ஆசிரியர்களுக்கு 10 சதவீத தள்ளுபடி என்று பக்கத்து உணவகம் வழங்கினால் நாங்கள் ஒருவகையில் மிக உயர்ந்த நிலையில் திருப்தி அடைவோம் எனவே இங்கு நாங்கள் குறிப்பிட்ட மேற்கோள் மதிப்பிலிருந்து எங்களின் புரிதலை மேற்கொள்கிறோம் இங்கு அமைந்துள்ள மேற்கோள் மதிப்பு என்பது உணவக பட்டியல் விலை என்பதாகும் சில சமயம் இந்த வகையிலான ஒப்பீடுகள் இல்லாதபொழுது ஒரு குறிப்பிட்ட நாளிதழில் முன் பக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் விலையை எடுத்துக்கொண்டு அதன் சந்தை விலையோடு பார்த்து விட்டு தான் குறைந்த விலை கொடுத்து வாங்குவதாக எண்ணிக் கொள்வார் இவை அனைத்தும் வெவ்வேறு வகையான அடிப்படை மதிப்புகள் ஆகும் இந்த வகையில் பட்டியல் விலை அல்லது முன்பக்க விலை ஒரு நாளிதழுக்கு இல்லாமலிருந்தால் இந்த குறிப்பிட்ட நாளிதழுக்கு இணையான போட்டி நாளிதழின் விலையை நாம் மேற்கோள் விலையாக எடுத்துக்கொள்வோம் இனி சுருக்கமாக எந்தெந்த வகையான செலவுகளை வாடிக்கையாளர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உங்கள் சேவையைப் பெறுவதற்கு செலவழிக்கிறார் என்று பார்க்கலாம் முதலாவதாக தேடுதல் ஆராய்ச்சிக்கான செலவு இந்த செலவினை உங்களிடம் சேவை பெறுவதற்கு முன்பாகவே வாடிக்கையாளர் செலவழித்து விடுகிறார் மேலும் இது வாடிக்கையாளர் தனது தேவையை புரிந்து கொண்டு அதற்கான சேவையை பற்றி அறிந்து கொள்ளவும் மற்றும் உங்கள் சேவைகளில் உள்ள வாக்குறுதிகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் செலவிடப்படும் செலவுகள் ஆகும் இவை கூகுள் சோமேட்டோ ஃபுட் பாண்டா போன்றவைகளில் குறிப்பிட்ட உங்கள் சேவையைப் பற்றி தெரிந்து கொள்வதற்காக செலவிடப்படும் நேரம் ஆகும் இதன் பின்னர் சேவை பெறுவதற்கான கட்டணம் மற்றும் சேவை அனுபவிக்கும் பொழுது ஏற்படும் செலவுகள் இவை பற்றி தான் நாம் இப்பொழுது விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் இவைகளில் பணம் நேரம் சேவை பெறுவதற்கான உடல் அளவில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள்சேவை பற்றிய எண்ண கவலைகள் இவைகள் அனைத்தும் அடங்கும் நீங்கள் ஒரு உணவகத்தில் இருக்கிறீர்கள் அந்த உணவகத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் கழிவறை சுத்தமாக இல்லை என்றால் அதன் காரணமாக சேவைகளில் கவலை உங்களுக்கு ஏற்படுகிறது இதனை நாம் எண்ண சுமைகள் என்கிறோம் இவை ஒரு வாடிக்கையாளரை பெரிதும் பாதிக்கின்றன உணவகத்தில் சேவை பெறுவதற்கு வாடிக்கையாளர் குறைந்த அளவில் செலவழித்து இருந்தாலும் இந்த சூழ்நிலை அவரை மிகவும் பாதிக்கிறது இவைகளுக்கு பின் விற்பனை செய்யப்பட்டதற்கு பிறகு ஏற்படும் செலவுகள் அதாவது சேவைகளில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஏற்படும் செலவுகள் மற்றும் விற்பனைக்கு பின் வழங்கப்படும் சேவை போன்றவைகளையும் மற்றும் சேவை விற்பனைக்கான பணம் சார்ந்த செலவுகளையும் சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் ஏற்படும் செலவுகள் மற்றும் நிர்வாகச் செலவுகள் இவை அனைத்தும் அடங்கும் நீங்கள் இதுவரை பெற்ற ஒரு குறிப்பிட்ட சேவையையோ அல்லது வழங்கிவரும் ஒரு குறிப்பிட்ட சேவையையோ எடுத்துக்கொண்டால் உதாரணமாக அந்த சேவை மென்பொருள் சார்ந்த சேவையாகவும் இருக்கலாம் அல்லது பொறியியல் சார்ந்த சேவையாகவும் இருக்கலாம் அல்லது நுகர்பொருள் சேவை ஆகவும் இருக்கலாம் இவை அனைத்திலுமே இந்த செலவுகள் அனைத்தையும் சேவை வழங்கும் நிறுவனத்திற்கோ அல்லது வாடிக்கையாளரான உங்களுக்கோ ஏற்படுவதை பார்க்க முடியும் இறுதியாக போட்டி அடிப்படையில் அமைந்த விலை நிர்ணயம்நான் ஏற்கனவே முன்பு கூறியது போல விலைநிர்ணயத்தின் பொழுது ஒருபுறம் சேவைகளுக்கான செலவுகள் மூலமும் மற்றொருபுறம் சக போட்டியாளர்கள் வழங்கும் சேவை விலை இவைகளால் நமக்கு அழுத்தம் ஏற்பட்டுக்கொண்டே இருக்கும் இந்த நிலையில்தான் நமது சேவைகளுக்கான விலை நிர்ணயித்தல் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் நமது பாடப்புத்தகத்தில் பக்க எண் 144 என்பதை பார்த்தீர்களானால் அதில்வரைபடம் 6 6 அமைந்துள்ளது அதில் ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் ஊடுகதிர் சோதனை ஒன்றை மேற்கொள்ள விரும்புகிறீர்கள் அதனை நீங்கள் மூன்று ஆய்வகங்களில் மேற்கொள்ளலாம் அவை கிளினிக் A கிளினிக் Bகிளினிக் C என்பவையாகும் இவற்றில் கிளினிக் A செல்வதற்கு நீங்கள் ஒரு மணி நேரம் காரில் பயணிக்க வேண்டும் ஆனால் இந்த ஆய்வகம் பிரபலமானது சேவைகளை நன்றாக வழங்கி வருகிறது மேலும் இந்த சேவைகளுக்கு மிகவும் பரிந்துரைக்கப்படுகிறது ஆனால் ஆய்வகத்தில் உங்களுக்கான சோதனைகளை மேற்கொள்வதற்கு மூன்று வாரத்திற்கு பின்னர் தான் அனுமதி கிடைத்துள்ளது மேலும் இவர்கள் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே செயல்படுகிறார்கள் மேலும் இங்கு சேவை பெறுவதற்கு இரண்டு மணி நேரம் காத்திருக்க வேண்டும் இவர்களின் சேவை கட்டணம் 450 ரூபாயாகும் பொதுவாக இவ்வாறான உயர்ந்த தரம் மற்றும் குறைந்த செலவுடன் வழங்கப்படும் சேவைகள் அனைத்துமே மக்களிடம் நன்கு வரவேற்பு பெற்று விடுவதால் இதுபோன்ற காத்திருப்பு சூழல் ஏற்படவே செய்யும் இதற்கு அடுத்ததாக கிளினிக் B இந்த சேவையை 850 ரூபாய்க்கு வழங்குகின்றனர் மேலும் இவர்கள் உங்களின் அலுவலகத்திலிருந்து 15 நிமிட பயணத்தில் அடையும் தொலைவிலேயே உள்ளன இந்த ஆய்வகத்தில் நீங்கள் முன்பதிவு பெறுவதற்கு ஒரு வாரம் காத்திருக்க வேண்டும் மேலும் இவர்கள் செயல்படும் நேரம் காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை மாலை நேரங்களில் சற்று அதிக நேரம் செயல்படுகின்றன இந்த செயல்பாடு மூலம் வேலைக்கு செல்பவர்கள் சேவையைப் பெற முடியும் மேலும் இங்கு சேவை பெறுவதற்கான சராசரி காத்திருப்பு நேரம் 30 முதல் 45 நிமிடங்களாகும் சேவை கட்டணம் 850 ரூபாய் மூன்றாவதாக கிளினிக் C மிக அதிகப்படியான சேவை கட்டணமாக 1050 ரூபாய் வசூலிக்கின்றனர் இவர்கள் உங்கள் அலுவலகத்திற்கு மிகக் அருகாமையில் அமைந்துள்ளனர் இவர்களிடம் சேவையை நாளை நீங்கள் பெற முடியும் இவர்கள் நேரம் காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை சேவைகளை வழங்குகின்றனர் மேலும் இங்கு நீங்கள் சேவை பெறுவதற்கு 50 நிமிடங்களுக்கு மேல் காத்திருக்க வேண்டியதில்லை காரணம் இவர்கள் முன்பதிவு அடிப்படையிலேயே சேவைகளை நிர்வகித்து வருகின்றனர் எனவே நீங்கள் இங்கு பார்ப்பது போல சேவை கட்டணம் 1050 என்ற இடத்தில் தனிப்பட்ட முறையிலான மேம்பட்ட சேவை வழங்கப்படுகிறது எனவே இங்கு குறைந்த மக்கள் மட்டுமே இந்த சேவையை பெற வருவதால் நேரம் மற்றும் முயற்சி சேமிக்கப்படுகிறது முன்பதிவுக்கான காத்திருப்பு நேரமும் குறைகிறது மேலும் நீங்கள் இங்கு வந்து சேர்வதற்கும் மிக வசதியாக அமைந்துள்ளது இந்த நிறுவனத்தில் பிரத்தியேகமாக ஊடுகதிர் சோதனையின் மூலம் நோய் கண்டறியும் சேவையை மட்டுமே செய்து வருகின்றனர் மேலும் இவர்களில் சேவையில் நேரம் அதிகம் சேமிக்கப்படுகிறது ஏனெனில் இவர்கள் முன்பதிவு மூலம் மட்டுமே சேவைகளை வழங்குகின்றனர் ஆனால் இவர்கள் சேவை கட்டணம் அதிகமாக இருக்கிறது இங்கு நீங்கள் பார்க்கும் மூன்று ஆய்வகங்களில் ஊடுகதிர் சோதனை ஒரே தரத்துடன் அமைந்துள்ளன எனவே இந்த மூன்று ஆய்வகங்களில் சோதனை தரத்தில் எந்த ஒரு வேறுபாடும் இருக்கப்போவது இல்லை சேவை தரத்தில் வேறுபாடு இல்லாததன் காரணமாக பொதுவாக நாம் முதலில் 450 ரூபாய்க்கான சேவையையும் அடுத்ததாக 850 ரூபாய்க்கான சேவையையும் இறுதியாக 1050 ரூபாய்க்கான சேவையையும் விருப்பமாக அமைத்துக் கொள்வோம் இங்கு வழங்கப்படும் ஊடுகதிர் சோதனை தரம் ஒன்றாக இருப்பதால் முதலில் நாம் 450 சேவை கட்டண ஆய்வகத்தை விரும்புவோம் ஆனால் இதில் பணம் சாராத மற்ற அம்சங்களான நேரம் பயண தூரம் காத்திருப்பு நேரம் மற்றும் முன்பதிவு செய்தபின்பு காத்திருக்க வேண்டிய நேரம் இவை அனைத்தையும் நாம் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் இவை போன்ற பணம் சாராத மற்ற செலவுகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு நாம் 1050 ரூபாய்க்கான சேவையை அணுகுவதில் நமக்கு எந்த ஒரு தயக்கமும் இருக்காது கொடுக்கப்பட்டுள்ள அவசர சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்த முடிவே மிகச் சரியான தீர்வாக இருக்கும் எனவே நீங்கள் இங்கு பார்ப்பது போல என்னதான் போட்டி மற்றும் சேவை கட்டணங்கள் மூலம் நமக்கு அழுத்தம் ஏற்பட்டாலும் இங்கு பணம் சார்ந்த செலவுகள் மற்றும் பணம் சாராத செலவுகள் இவற்றில் இவை இரண்டிற்கும் இடையே ஈடு கட்டுதல் என்பது இருக்கவே செய்கிறது இந்த ஈடு கட்டுதல் அமைந்துதன் காரணமாக வாடிக்கையாளர் மனதில் சேவை மூலம் என்ன பலனை நாம் அடைகிறோம் மற்றும் அதைப் பெறுவதற்கான நான் எவ்வளவு சேவை கட்டணம் செலுத்த வேண்டும் என்பதன் மூலம் கணக்கிடுகின்றனர் இங்கு நீங்கள் பார்ப்பது போல ஒன்றுக்கொன்று முரண்பாடுடைய அழுத்தங்கள் சேவை நிறுவனத்தின் மேல் ஏற்படுவதை பார்க்க முடியும் மற்றொரு இரட்டை தன்மையாக சேவைகளில் பணம் சார்ந்த மற்றும் பணம் சாராத செலவுகள் இவைகளுக்கு இடையே அமைந்த ஈடுகட்டுதல் அமைப்பும் இருக்கிறது இங்கு என்னதான் சேவை கட்டணத்தில் போட்டி அமைந்திருந்தாலும் பணம் சாராத மற்ற செலவுகளை கருத்தில் கொண்டு வாடிக்கையாளர்கள் மாற்று சேவையை பெறவே செய்கின்றனர் மேலும் நம்பகத்தன்மையை அடிப்படையாகக் கொண்டு சேவைகளான மேலாண்மை ஆலோசனைகள் அல்லது மருத்துவர் பரிந்துரை அல்லது சட்டரீதியான பரிந்துரை பற்றி மறுபடியும் பார்க்க இருக்கிறோம் தனிநபர் உறவுகள் அதாவது நம்பிக்கை மற்றும் நம்பகத்தன்மை இவை அனைத்தும் சேவை கட்டணத்தை தாண்டி ஒருவித சேவை மதிப்பினை நிறுவனத்தின் மீது ஏற்படுத்துகின்றன இவை தவிர பணம் சாராத அம்சங்களான நேரம் சேவை நிறுவனம் அமைந்துள்ள இடம் இவைகளும் சேவையை தேர்ந்தெடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன எனவே ஒரே சேவைகளை வெவ்வேறு சேவை கட்டணத்தில் எவ்வாறு அமைக்கலாம் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் நம்முடைய அடுத்த விரிவுரையில் வருவாய் மேலாண்மை அல்லது லாபம் மேலாண்மை என்ற தலைப்பில் சேவை அடிப்படையில் அமைந்த வியாபாரங்களுக்கு விலை நிர்ணயித்தல் என்ற ஆர்வத்தை தூண்டக்கூடிய தலைப்பு பற்றி பார்க்கலாம் இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது பணம் சார்ந்த செலவுகள் அல்லது வாடிக்கையாளர் மனதில் சேவை நிறுவனத்துடன் கொண்டுள்ள உறவு அதாவது ஊடுகதிர் பரிசோதனை நிலையத்துடன் வாடிக்கையாளர் கொண்டுள்ள தொடர்பை சொல்லலாம் இவை தவிர சில நேரங்களில் வாடிக்கையாக சேவை பெறும் நிறுவனங்களை விட்டு மற்றொரு நிறுவனங்களுக்கு மாறும்பொழுது அந்த மாறுதல் காரணமாக ஏற்படும் செலவுகள் அசௌகரியம் மற்றும் இடமாற்றம் காரணமாக ஏற்படும் செலவு இவை அனைத்தும் ஒரே சேவை வெவ்வேறு வகையான சேவை கட்டணத்தில் அமைவதற்கு வழிவகுக்கின்றன வருவாய் மேலாண்மை அல்லது லாபம் வேளாண்மை சுருக்கமாக RM என்று அழைக்கப்படுகிறது இந்த மேலாண்மை யுக்தி குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் மிக பயனுள்ளதாக அமையும் அவை சேவைக் கட்டணத்தில் மாற்றமடையாத செலவு கட்டமைப்பு அதிகமாக இருப்பதுசேவை வழங்கும் நிறுவனங்கள் எண்ணிக்கை அதிகரிக்காமல் ஒரே அளவில் அமைந்திருப்பது நேர அடிப்படையில் வாடிக்கையாளர் பெரும் சேவை தீர்ந்து விடுவதால் மற்றொரு சேவை வழங்குவதற்கான வாய்ப்பு இது அனைத்து சேவைகளிலும் அமைந்திருக்கும் வாடிக்கையாளர்கான சேவை தேவைப்பாடு மாறிக்கொண்டே இருப்பது இந்த அமைப்பும் பெரும்பான்மையான சேவை அடிப்படையில் அமைந்த வியாபாரங்களுக்கு இருக்கும் ஆனால் சில குறிப்பிட்ட சேவைகளில் வாடிக்கையாளர்கள் சேவை கட்டணத்தில் கவனத்தில் எடுத்துக் கொள்வர் உதாரணமாக நீங்கள் ஒரு சோப் வாங்கும் பொழுது மாலையில் கடையில் அதிக கூட்டம் இருப்பதன் காரணமாக அதிக விலை கொடுத்து சோப்பு வாங்க விரும்ப மாட்டீர்கள் மேலும் அதே சோப் மதிய நேரத்தில் கூட்டம் குறைவாக இருக்கும் என்பதற்காக விலையை குறைத்தும் கொடுக்க முடியாது சில குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் பல்பொருள் அங்காடிகள் எண்ணற்ற தள்ளுபடிகளை வழங்கலாம் பொதுவாக வியாபாரத்தில் பொருட்களின் விலை நேரம் பொறுத்து மாறுவதில்லை பொருட்களை பொறுத்தவரை வாடிக்கையாளர்கள் அதன் விலையில் மிகவும் கவனமாக இருப்பார்கள் பொருட்களை வழங்கும் சேவைகளில் வாடிக்கையாளரிடம் நேர அடிப்படையில் அதாவது காலையில் ஒரு விலையிலும் மாலையில் மற்றொரு விலையிலும் விற்க முடியாது ஆனால் சேவை அடிப்படையில் அமைந்த மற்ற வியாபாரங்களில் வாடிக்கையாளர் சேவைக்கட்டணத்தில் அதிகம் கவனம் செலுத்த மாட்டார் அந்தவகையில் சேவைகளை பற்றி நான் உங்களை யோசிக்குமாறு அறிவுறுத்துகிறேன் இந்த சேவைகளை உங்களால் உடனடியாக யூகிக்க முடிந்தால் நம்முடைய விவாத மேடையில் இங்கு உள்ள கோரிக்கைகளை நிறைவு செய்யும் அந்த வகை சேவைகளின் பெயர்களை பதிவிடுமாறு கேட்டுக் கொள்கிறேன் கோரிக்கைகள் மாற்றமடையாத செலவுகளை கொண்டுள்ள சேவை கட்டமைப்பு சேவைகளின் அதிகம் மாறாத நிறுவனங்கள் தீர்ந்து போகக்கூடிய சேவைகள் மாறிக்கொண்டே இருக்கும் வாடிக்கையாளரின் சேவை தேவைப்பாடு மற்றும் சேவைக் கட்டண அமைப்பைப் பற்றி மாறிக்கொண்டே இருக்கும் வாடிக்கையாளர் கண்ணோட்டம் இவை பற்றி நீங்கள் யோசனை செய்து வையுங்கள் நாளை வருவாய் மேலாண்மை அல்லது RM தலைப்பை விவாதிக்கும் பொழுது அதில் பல்வேறு வகையான கணித மாதிரிகள் பிரயோக படுத்தப்பட்டுள்ளன இந்த மாதிரிகள் பற்றி நாம் விவாதிக்க வேண்டும் எனில் எந்த வகையான சேவைகள் இங்கு உள்ள 5 கோரிக்கைகளையும் பூர்த்தி செய்கின்றன என்பவைகளை பற்றி நீங்கள் யோசித்து இருக்க வேண்டும் இதுவே உங்களுக்கான இன்றைய இரவு பயிற்சி இந்த தலைப்பை நாம் நாளைய வகுப்பிலும் தொடர்ந்து விவாதிக்கலாம் நன்றி